மாணவர்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்பில் நாம் மேல் நிலை மாறுபாடுகள் பற்றி கற்றுக்கொள்ள இருக்கிறோம் எனது முந்தைய வகுப்பில் நான் மேல்நிலை மாறுபாடுகளின் தொடர்புகளை விரிவாக மற்றும் அழுத்தமாக சொன்னேன் மேல்நிலை செலவுகள் என்பது மூன்றாவது பிரிவாக செலவு குறித்து வருகிறது உற்பத்தியின் மொத்த செலவில் ஒரு சிறிய தொகை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை என்கிற அளவில் சுமார் 10 முதல் 15 சதவீதம் வரை வருகிறது இது பொருள் மற்றும் தொழிலாளர் செலவினங்களுக்கு பின்னர் வருகிறது எனவே சில சமயங்களில் இந்த மாறுபாட்டை குறித்து ஆராய்வது அவசியமாகிறது மேல் நிலை மாறுபாடு குறித்து நாம் ஆராய்ந்தால் அது சில நிறுவனங்கள் பெரிய அளவில் மேல்நிலை செலவினங்கள் செய்யக்கூடும் அது மிகப்பெரிய துல்லியமான மதிப்பை கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சமயங்களில் 10 முதல் 15 சதவீத செலவு என்கிற பிரிவை நாம் ஆராயும்போது இந்த மாறுபாடுகள் எப்படி தோன்றுகின்றன அதனுடைய காரணம் என்ன 1முதல் 2 சதவீத அளவிற்குக்கூட இதனுடைய மேல்நிலை மாறுபாடுகளை நாம் கட்டுப்படுத்த நினைத்தால் அதுவே உற்பத்தி செலவில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நான் ஏற்கனவே சொல்லியது போல மேல்நிலையில் இரண்டு வகை உள்ளது நிலையானது மற்றும் வேறுபாடு உள்ள மேல்நிலை செலவுகள் இந்த நிலையான மற்றும் வேறுபாடு உள்ள மேல்நிலை செலவுகளில் மேலும் சில உபரி மாறுபாடுகள் உள்ளது மேல்நிலை செலவு என்பது பெரிய அளவில் இல்லை என்பதால் இது குறைந்த முக்கியத்துவம் பெறுகிறது எனவே இதனுடைய உபரி மாறுபாடுகளை நான் விரிவாக உங்களுடன் விவாதிக்க போவதில்லை எனவே சொல்லப்போனால் மொத்தமாக அல்லது பெரிய அளவில் மட்டும் உள்ள விஷயங்களை நான் உங்களுடன் விவாதிக்க உள்ளேன் அது மூன்று பெரிய மாறுபாடுகள் முதல் மாறுபாடு என்பது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு அதில் நிலையான மற்றும் வேறுபாடு உள்ள மாறுபாடுகளின் அடக்கம் பின்னர் மேலும் அடுத்த நிலை பற்றியும் ஆராய்வோம் முதலில் மேல் நிலை செலவு மாறுபாட்டை 2 பிரிவுகளான வேறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாட்டை பார்ப்போம் வேறுபாடு மேல்நிலை மாறுபாட்டை மேலும் 2 உப பிரிவுகள் அதாவது வேறுபாடு கொண்ட மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் வேறுபாடு கொண்ட மேல்நிலை திறன் மேம்பாடு அதேபோல் நிலையான மேல்நிலை மாறுபாடும் இரண்டு பிரிவுகளாக நிலையான மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை திறன் மாறுபாடு என்று உள்ளது மேலும் தொகுப்பு மாறுபாடு என்பது மேலும் 3 உப பிரிவுகள் ஆகும் அல்லது உப மாறுபாடுகள் ஆகும் உள்ளது அவை நிலையான மேல்நிலை கொள்ளளவு மாறுபாடு கேலண்டர் மாறுபாடு மற்றும் திறன் மாறுபாடு இதுபோன்று பல மாறுபாடுகள் உள்ளன இந்த எல்லா உப மாறுபாடுகளையும் விரிவாக காண்போம் பொதுவாக பெரிய அளவில் இந்த மூன்று பெரிய மாறுபாடுகளை மேல் நிலை மாறுபாடுகள் ஆக அல்லது மேல் நிலை செலவு மாறுபாடுகளாக இருந்தபோதிலும் இது ஒரு நிறுவனத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதால் இதை நாம் ஆழமாக விவாதிக்க வேண்டியதில்லை இருந்தபோதிலும் நீங்கள் மேலாண்மை துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் இத்தனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கியமான மாறுபாடு என்பது மொத்த மேல் நிலை மாறுபாடு மற்றும் பெரிய அளவில் கணக்கிட வேண்டிய 3 பிரிவின் மாறுபாடுகள் என்றால் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு அதனுடன் வேறுபாடு கொண்ட மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு எனவே முதலில் நான் சூத்திரத்தை எவ்வாறு உபயோகப்படுத்தி இந்த மாறுபாட்டை கணக்கிட போகிறோம் என்பதை கற்றுக்கொள்வோம் நான் சென்ற வகுப்பில் மேல்நிலை மாறுபாடுகள் என்பதை துல்லியமான வடிவில் நாம் கற்றுக் கொள்ள போவதில்லை என்று சொல்லியிருந்தேன் அவை பொருள் அல்லது தொழிலாளர் என்பதன் விகிதாச்சார அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நிறுவனத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனை கையாள வேண்டும் இங்கே நிறுவனத்தின் கொள்கை என்ன அந்த நிறுவனத்தின் செயல்முறை என்ன அவர்கள் மேல்நிலை செலவுகளை எவ்வாறு பிரித்து கொடுக்கிறார்கள் அல்லது மேல்நிலை செலவுகள் என்பதைப்பற்றி அறிந்து அவை பொருளுடன் பகிரப்பட்டதா அல்லது தொழிலாளர் உடன் பகிரப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனை கணக்கிடும்போது இந்த மாறுபாடுகளை 2 வெவ்வேறு வழிகளில் கணக்கீடு செய்து மேல்நிலை மாறுபாடுகளை எவ்வாறு கண்டறிவது மாறுபாடுகளை கணக்கிடும்போது அவை பொருட்களின் அடிப்படையில் பகிரப்பட்டதா அவை எவ்வாறு கணக்கிடப்பட்டது அல்லது தொழிலாளர் அடிப்படையில் பகிரப்பட்டதா அவை எவ்வாறு கணக்கிடப்பட்டது எனவே இதன் இரண்டு சூத்திரங்களையும் எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்றால் சில இடங்களில் இரண்டும் அல்லது இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று நாம் விவாதிப்போம் எனவே முதலில் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பதை கணக்கிடுவோம் முதலில் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு முதல் மாறுபாடு என்பது மொத்த மேல் நிலை செலவு மாறுபாடு மொத்த செலவு மாறுபாடு என்பதை கணக்கிடும்போது நமக்கு இரண்டு சூத்திரங்கள் உள்ளன அவற்றில் முதலில் பொருளுடன் சம்பந்தப்பட்ட மாறுபாட்டை கணக்கிடும் சூத்திரம் என்ன என்பதை காண்போம் எனவே அதன் சூத்திரம் உண்மையான வெளிப்பாடு பெருக்கல் ஒரு யூனிட் நிலையான மேல்நிலை விலை கழித்தல் உண்மையான மேல் நிலை செலவு உண்மையான வெளியீடு பெருக்கல் ஒரு யூனிட்டுக்கு உண்டான நிலையான மேல்நிலை விலை பெருக்கல் நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் உண்மையான மேல் நிலை செலவு இதில் நீங்கள் இரண்டு முக்கியமான பாகங்களை பார்த்தால் அவை நிலையான மேல்நிலை செலவு மற்றும் உண்மையான மேல் நிலை செலவு ஆகியவற்றின் வித்தியாசத்தை கண்டுபிடித்து பின்னர் அவற்றின் மாறுபாடுகளை கண்டுபிடித்து கிடைக்கிறது அதேபோன்று தொழிலாளர்களுடன் உள்ள அடிப்படை சூத்திரம் என்றால் நிலையான நேரம் உண்மையான வெளிப்பாட்டிற்கு என்பதை நிலையான மேல்நிலை விலை பெருக்கல் நிலையான ஒரு மணி நேரத்திற்கான மேல்நிலை விலை கொண்டு பெருக்க வேண்டும் இங்கே இது ஒரு யூனிட் அளவில் உள்ளது எனவே இதை வைத்து நாம் எவ்வாறு கணக்கிடுவது இது நிலையான நேரம் உண்மையான வெளியீட்டுக்கு எடுத்துக்கொண்டு அதனை நிலையான மேல்நிலை செலவு ஒரு மணி நேரத்திற்கு கொண்டு பெருக்கி அதிலிருந்து மற்ற பகுதிகள் என்கிற உண்மையான மேல் நிலை செலவு என்பது சமமே எனவே 2 வழிமுறைகள் உள்ளது என்று பார்க்கும்போது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது பொருள் வைத்தும் கணக்கிட முடியும் அது முதல் சூத்திரம் இரண்டாவதாக தொழிலாளர்கள் அடிப்படையில் கணக்கிட முடியும் அது இரண்டாவது சூத்திரம் இப்போது இதனை மேலும் ஆராய்ந்து 2 மற்ற மாறுபாடுகள் ஆகிய மொத்த மேல் நிலை செலவு மாறுபாடு இதில் முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வேறுபாடு கொண்ட மேல்நிலை மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது அதற்கு உண்டான சூத்திரம் உண்மையான வெளியீடு பெருக்கல் நிலையான வேறுபாடு கொண்ட மேல்நிலை விலை ஒரு யூனிட்டுக்கு கழித்தல் உண்மையான வேறுபாடு கொண்ட மேல் நிலை செலவு எனவே இந்த சூத்திரத்தில் என்ன வித்தியாசம் உள்ளது இந்த சூத்திரத்தை பற்றிப் பேசும்போது நாம் வேறுபட்ட என்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்திருக்கிறோம் அதேபோல் அடுத்த சூத்திரம் உண்மையான வெளியீடு பெருக்கல் முதல் விஷயத்தில் வந்ததுபோல் ஒரு யூனிட் நிலையான மேல்நிலை விலை அதுபோல இங்கு உண்மையான வெளியீடு பெருக்கல் நிலையான ஒரு யூனிட்டுக்கு உண்டான வேறுபட்ட மேல்நிலை விலை கழித்தல் உண்மையான வேறுபட்ட மேல்நிலை எனவே இந்த இரண்டையும் சீர்தூக்கிப் பார்த்தால் நிலையான வேறுபட்ட மேல்நிலை மற்றும் உண்மையான வேறு பட்ட மேல்நிலை மற்றும் வேறுபட்ட என்கிற வார்த்தையை சூத்திரத்தில் சேர்த்திருக்கிறோம் அது பொருள் சம்பந்தப்பட்டது என்று வரும்போது அதேபோல் தொழிலாளர் என்று வரும்போது அது நிலையான நேரம் உண்மையான வெளியீடு பெறுவதற்கு பெருக்கல் நிலையான வேறுபட்ட மேல்நிலை விலை ஒரு மணி நேரத்திற்கு கழித்தல் மீண்டும் இந்த பகுதியில் வருவது அனைத்தும் சமம் இது உண்மையில் வேறுபட்ட மேல் நிலை செலவு எனவே நிலையான நேரம் உண்மையான வெளியீடு பெறுவதற்கு பெருக்கல் நிலையான வேறுபட்ட மேல்நிலை விலை ஒரு மணி நேரத்திற்கு கழித்தல் உண்மையான வேறுபட்ட மேல்நிலை செலவு எனவே மற்ற பக்கத்தில் வருவது எல்லாம் சமமே பகுதியில் வருவதில் மட்டும் சிறிய மாற்றத்துடன் பொருள் என்பதற்கும் தொழிலாளர் என்பதற்கும் சற்று வித்தியாசப்படுகிறது இப்போது வேறுபட்ட மேல்நிலை மாறுபாட்டை கணக்கீடும் வழியினை குறித்து பார்க்கப் போகிறோம் முதலில் நிலையான மேல்நிலை மாறுபாடு எனவே அடுத்த பகுதி நிலையான மேல் நிலை மாறுபாடு இதனுடைய சூத்திரம் என்பது மிகவும் எளிதானது உண்மையான வெளியீடு என்பது நமக்கு உண்மையில் கிடைக்கக் கூடிய உண்மையான வெளியீடு பெருக்கல் இங்கு மீண்டும் நிலையான மேல்நிலை விலை பெருக்கல் நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட்டிற்கு எனவே இங்கு நாம் பயன்படுத்தும் வார்த்தை ஒரு யூனிட்டுக்கு கழித்தல் உண்மையான நிலையான மேல்நிலை எனவே அதுபோன்றே நிலையான மேல்நிலை மாறுபாட்டில் பொருள் உடனான சூத்திரத்தை இரண்டாவதாக வரும் தொழிலாளர் உடனான சூத்திரத்தையும் இரண்டாவது பகுதியில் நிலையான நேரம் உண்மையான வெளியீட்டிற்கு பெருக்கல் நிலையான மேல்நிலை பெருக்கல் நிலையான மேல்நிலை விலை இங்கு ஒரு மணி நேரத்திற்கு நிலையான மேல்நிலை விலை கழித்தல் மற்ற பகுதிகள் எல்லாம் அனைத்தும் சமம் என்பது உண்மையான நிலையான மேல் நிலை செலவு எனவே மூன்று விதமான மாறுபாடுகளை பெரும்பகுதி இவ்வாறு கணக்கிடப்படுகிறது நிலையான மேல்நிலை மன்னிக்கவும் மேல் நிலை செலவு மாறுபாட்டு விஷயத்தில் முதலில் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு எனவே இதனை மேலும் பிரித்துப் பார்க்கும்போது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு அதில் நிலையான மேல்நிலை மாறுபாட்டை நாம் பொருள் தொடர்பாக உள்ள மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது அதேபோல் தொழிலாளர் தொடர்பாக வரும்போது அதனை எவ்வாறு கணக்கிடுவது பின்னர் நிலையான மேல்நிலை என்கிற விஷயம் பொருள் தொடர்பாக வரும்போது எவ்வாறு கணக்கிடுவது இந்த மூன்று விஷயங்களிலும் நாம் மொத்தமாக பார்க்கும்போது சிறிய வித்தியாசங்கள் தான் ஏற்படுகின்றன முதலில் சூத்திரத்தில் வருவது உண்மையான வெளிப்பாடு பெருக்கல் நிலையான ஒரு யூனிட்டுக்கு உண்டான மேல்நிலை கழித்தல் உண்மையான மேல்நிலை செலவு அதாவது உண்மையான மொத்த மேல்நிலை செலவு அதாவது வேறுபட்ட மற்றும் நிலையான இரண்டிற்கும் மேலும் வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடுகளை கணக்கிடும்போது முதல் பகுதியில் வருவது எல்லாம் சமம் மீண்டும் உண்மையான வெளியீடு என்பது இப்போது வேறுபட்ட என்ற வார்த்தையாக மாறுகிறது இதனுடன் பெருக்க வேண்டிய காரணிகளை அதாவது நிலையான ஒரு யூனிட்டுக்கு உண்டான வேறுபட்ட மேல்நிலை விலை கழித்தல் உண்மையான வேறுபட்ட மேல்நிலை செலவு மொத்த செலவு உண்மையான வேறுபட்ட மேல் நிலை செலவு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு என்று வரும்போது மீண்டும் இது உண்மையான வெளியீடு என்பதை நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் உண்மையான நிலையான மேல்நிலை என்று கணக்கிட வேண்டும் எனவே இந்த மூன்று விசாலமான மாறுபாடுகளை நாம் கணக்கிட வேண்டும் அப்படி கணக்கிடும்போது மாறுபட்ட மேல்நிலை செலவு என்பது கட்டுக்குள் வராமல் போகும் பட்சத்தில் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தி செலவினங்களை கொண்டுவருவது பொதுவாக நிலையான மேல்நிலை என்பது எப்போதும் குறித்த அளவிலேயே இருக்கும் ஆனால் சில சமயங்களில் அவற்றில் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படி மாறுதல் ஏற்படும் விஷயத்தை யோசித்து இங்கு ஏன் நிலையான மேல்நிலை செலவில் மாற்றம் ஏற்பட்டது என்றோ அல்லது இது எதிர்மறை மாறுபாடாக வரும்போது அதனை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து அல்லது கட்டுக்குள் வராது என்னும் பட்சத்தில் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக செய்வது அல்லது கட்டுப்படுத்துவது அல்லது அதனை கண்காணிப்பது போன்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்வது போல இதனை மேலும் பிரித்துப் பார்க்கும்போது வேறுபட்ட மேல் நிலை மாறுபாடுகள் என்பது இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது அதாவது வேறுபட்ட மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் வேறுபட்ட மேல்நிலை திறன் மாறுபாடு அதேபோன்று நிலையான மேல்நிலை மாறுபாடு என்பதும் இரண்டு பாகங்களாக பிரித்து பார்க்கும் போது நிலையான மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை தொகுப்பு மாறுபாடு மேலும் தொகுப்பு மாறுபாட்டு மீண்டும் பிரித்துப் பார்க்கும் போது அல்லது அதனுடைய உப பிரிவுகள் என்று பார்க்கும்போது முதலில் வருவது கொள்ளளவு மாறுபாடு கேலண்டர் மாறுபாடு மற்றும் திறன் மாறுபாடு எனவே முன்னர் சொல்லியது போல இந்த விஷயங்களை பற்றி நான் விரிவாக சொல்லப்போவதில்லை அதற்காக உள்ள தரமான புத்தகங்கள் பற்றி Course Plan தந்திருக்கிறேன் அதில் நல்ல புத்தகங்களை வாசித்து தெரிந்துகொள்ளலாம் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் அல்லது வேரியன்ஸ் அனாலிசிஸ் என்கிற மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் புத்தகம் ஆசிரியர் கான ஜெயின் இது ஒரு McGraw Hill பப்ளிகேஷன் இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் நானும் சில காலங்களாக இந்த புத்தகத்தில் இருந்துதான் விஷயங்களை தந்திருக்கிறேன் எனவே அது ஒரு நல்ல புத்தகம் எனவே மேலும் உள்ள விபரங்களுக்கு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடுகள் அல்லது மொத்த மேல்நிலை மாறுபாடுகள் அதனுடைய உப மாறுபாடுகள் போன்ற பலவித மாறுபாடுகளை கற்றுக்கொள்ள நல்ல மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் புத்தகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போது நாம் மூன்று வகை மாறுபாடுகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அதாவது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு வேறுபட்ட மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை செலவு மாறுபாடு இப்போது அடுத்த விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்ள போவது என்பது இந்த சூத்திரங்களை நடைமுறை வாழ்க்கை சூழலில் எவ்வாறு வேறுபாடுகளை கண்டறிவது என்பது எனவே இந்த பகுதியை பற்றி நீங்கள் பேசினால் இதில் நான் ஒரு பிரச்சனையை குறித்து மேலும் இரண்டு பிரச்சினைகள் குறித்தும் சொல்லியிருக்கிறேன் அது மிகவும் சாதாரணமான பிரச்சனைகள் அதனுடைய தகவல்களை நீங்கள் பார்த்தால் மிகவும் சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்லது அது ஒரு சாதாரணமான விஷயம் இந்த தகவல்களை உபயோகப்படுத்தி இந்தப் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வினை கணக்கிட்டு பின்னர் பலவகையான மேல்நிலை வேறுபாடுகள் ஆகியவற்றை கணக்கிடலாம் ஆனால் நான் இங்கு மூன்று மாறுபாடுகளை மட்டும் அதாவது முதல் பிரச்சனையில் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு இரண்டாவது பிரச்சனையில் வேறுபட்ட மேல்நிலை செலவு மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு இந்த மூன்றை மட்டும் கணக்கிடுவோம் பின்னர் இவற்றை ஒப்பீடு செய்து பார்த்து அந்த செலவு என்பது விலை மற்றும் அளவு குறித்து வருகிறதா என்று பார்க்க வேண்டும் இங்கு மேல்நிலை மாறுபாடு என்று சொன்னால் மொத்த மேல் நிலை செலவு மாறுபாடு என்பது வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு சேர்ந்தது எனவே இதனை நாம் சரி பார்க்கும் போது பரிட்சையில் அல்லது வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு மாறுபாடுகள் ஆன வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு இரண்டையும் கூட்டி பார்க்கும்போது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு கிடைத்தது என்றால் நாம் சரியாக கணக்கு செய்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் சில வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடுகள் மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடுகள் இரண்டும் மொத்த மேல்நிலை மாறுபாடுகளுக்கு சமம் இவற்றை நாம் கணக்கீட்டு ஒப்பீடு செய்து சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவே இங்கு என்ன பிரச்சனை வருகிறது இங்கே நமது பிரச்சனை மிகவும் சாதாரணமானது முதலில் பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்து அதனை சரி செய்வோம் இங்கு மேனேஜ்மென்ட் ஆப் எக்ஸெல் ப்ராடக்ட்ஸ் இன்க் என்ற நிறுவனத்தில் அதிகப்படியான மேல்நிலை செலவுகள் உண்மையான உற்பத்திக்கு ஏற்பட்ட காலத்தில் பிரித்து தரப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் நிறுவனத்தின் புத்தகங்களிலிருந்து பெறப்பட்டது நீங்கள் ஒரு காஸ்ட் ஆக்கவுண்டன்ட் ஆக இருந்து உங்களிடம் கேட்கப்பட்ட ஒரு உதவி என்பது தொடர்புடைய மாறுபாடுகளை கண்டறிந்து அவற்றைப் பற்றி நிறுவனத்திடம் தெரிவிப்பது இங்கே தரப்பட்ட தகவல் என்பது நிலையான தகவல் தானா அல்லது பட்ஜெட் வாயிலாக நிலையான மற்றும் உண்மையான தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது பட்ஜெட் வெளியீடு என்பது 15000 யூனிட்டுகள் ஆனால் உண்மையான வெளியீடு என்பது 1000 அதிகம் அதாவது 16000 யூனிட்டுகள் வேலை நாட்கள் மொத்தம் 25 மற்றும் 27 நிலையான மேல்நிலை செலவு என்றால் மொத்த மேல்நிலை நிலையான செலவு என்பது பட்ஜெட் அளவில் செலவு ரூபாய் 30000 ஆனால் உண்மையில் 30500 இது சற்று அதிகமாக வந்திருக்கிறது இப்போது வேறுபட்ட மேல்நிலை செலவு எவ்வளவு வந்திருக்கிறது என்றால் அது 45000 என்பது நிலையான பட்ஜெட் ஆனால் அது சற்று உயர்ந்து 47000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடைசியாக தரப்பட்ட தகவலின்படி கொள்ளளவு என்பது ஐந்து சதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே இதன் கடைசி வரிகளில் பார்த்தோம் என்றால் இதனுடைய கொள்ளளவு 5 அதிகப் படுத்தப்பட்டுள்ளது எனவே இங்கு நிலையான மேல்நிலை கொள்ளளவு மாறுபாடு ஏற்படுகிறது அதற்கு முதலில் நிலையான மேல்நிலை தொகுப்பு மாறுபாடு பின்னர் கொள்ளளவு மாறுபாடு இவற்றை கணக்கிட வேண்டும் ஏனென்றால் இது தொகுப்பு சம்பந்த பட்டு வருகிறது எனவே உற்பத்தியின் தொகுப்பு அதிகரித்திருக்கிறது எனவே ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த மாதத்தில் அதிகப்படியான நாட்களில் வேலை செய்திருக்கிறோம் இது மற்ற நிலையான நாள் எண்ணிக்கையின் படி வரவில்லை அல்லது இந்த விஷயத்தில் தொழிற்சாலையின் முழு கொள்ளளவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அல்லது சற்று அதிகமாக மற்ற முந்தைய காலங்களைக் காட்டிலும் சற்று அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம் எனவே இதனுடைய கொள்ளளவு வேறுபாட்டில் இது அதிகப்படியான நாட்கள் வேலை செய்ததால் அல்லது தொழிற்சாலையின் முழு கொள்ளளவும் உபயோகப்படுத்தப் பட்டதால் நிலையான மேல் நிலை செலவு என்பது தலைகீழ் பலனை அளித்திருக்கிறது நிலையான மேல்நிலை செலவு என்பது எப்போதும் உற்பத்தி அதிகரிக்கும் போது அதன் செலவு குறையத் துவங்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் உற்பத்தியின் தொகுப்பு எண்ணிக்கையை பெரிதாகும்போது நிலையான மேல்நிலை செலவு என்பது நிலையாக உள்ளது எனவே அதன் ஒரு யூனிட் செலவு குறையத் துவங்குகிறது இதன் அர்த்தம் பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் போது நிலையான மேல் நிலை செலவு என்பது குறையும் குறைவான உற்பத்தி செய்யும் போது நிலையான மேல் நிலை செலவு ஒரு யூனிட்டுக்கு அதிகரிக்கும் எனவே இதனை மொத்த தொகுப்புடன் பார்க்கும்போது செலவு என்பது நிலையானது ஆனால் நமது உற்பத்தியை அதிகப்படுத்தும் போது ஒரு யூனிட்டுக்கு உண்டான செலவு குறைந்துவிடும் மேலும் அதை செய்யாத பட்சத்தில் ஒரு யூனிட் உற்பத்தியின் விலை உயர்ந்துவிடும் எனவே இதனை தடுக்கும் விதமாக நமது உற்பத்தியை பெருக்க வேண்டும் அல்லது முழு கொள்ளளவையும் உபயோகப்படுத்த வேண்டும் எனவே இதன் கடைசி வரியில் உள்ள விவரங்களை நான் உபயோகப்படுத்த போவது இல்லை பின்னர் நாம் நிலையான மேல்நிலை தொகுப்பு மாறுபாடு மற்றும் கொள்ளளவு மாறுபாடு என்பதை கணக்கிடும்போது அதுவும் நமக்கு இப்போது பயன் தரப்போவதில்லை எனவே நாம் முதல் பாகத்தில் குறிப்பிட்ட தகவலின்படி உற்பத்தி செய்யப்படும் யூனிட்டுகள் நிலையானது மற்றும் உண்மையானது என்ற தகவலை மட்டும் கணக்கிட போகிறோம் இப்போது நான் வேலை செய்யும் நாட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் உற்பத்தியின் நிலையான மற்றும் உண்மையான அளவு அதனுடைய வேறுபட்ட மேல்நிலை செலவுகள் அதில் நிலையானது உண்மையானது பின்னர் நிலையான மேல்நிலை செலவுகள் நிலையானது மற்றும் உண்மையானது என்பதை பற்றி பேசப்போகிறோம் எனவே இதை கணிக்கும் சூத்திரங்களை பல விதமான மாறுபாடுகளை வைத்து முடிவு எடுக்கப் போகிறோம் இதற்கு என்ன சூத்திரம் எளிமையான சூத்திரம் என்பது உண்மையான வெளியீடு எனவே முதலில் நாம் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் அதற்கு என்ன சூத்திரம் மிகவும் எளிமையான சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் உண்மையான யூனிட் அல்லது யூனிட் உற்பத்தி பெருக்கல் நிலையான விலை நிலையான மேல்நிலை விலை கழித்தல் உண்மையான மேல்நிலை செலவு கழித்தல் உண்மையான மேல் நிலை செலவு இப்போது உண்மையான வெளியீடு எவ்வளவு நமக்கு மிகவும் தெளிவாக உண்மையான வெளியீடு என்பது 16000 யூனிட்டுகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு 16000 யூனிட்டுகள் அதனை பெருகிட வேண்டியுள்ளது எதனுடன் பெருக்க வேண்டும் என்றால் நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட் என்ற அளவில் நாம் நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட்டிற்கு என்பது பற்றி பேசியுள்ளோம் எனவே ஒரு யூனிட்டுக்கு உண்டான நிலையான மேல்நிலை விலை என்பதை எடுத்துக்கொண்டு அவற்றை கொடுக்கப்பட்ட தகவலின் வடிவம் வேறு பட்டதா அல்லது நிலையானதா என்று பார்க்க வேண்டும் எனவே நிலையான மேல்நிலை செலவு என்பதை கண்டுபிடிக்க முதலில் மொத்த நிலையான மேல்நிலை செலவு எவ்வளவு என்று பார்த்தால் 30000 இங்கே கொடுக்கப்பட்ட யூனிட் எண்ணிக்கை எவ்வளவு அதாவது நிலையான அளவு என்று பார்க்கும்போது நிலையான மேல் நிலை செலவு ஒரு யூனிட் என்பது 15000 எனவே நிலையான மேல்நிலை ஒரு யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் அதேபோல் வேறுபட்ட மேல்நிலை செலவு என்று நமக்கு தரப்பட்டது 45000 இதனுடன் நிலையான யூனிட் எண்ணிக்கை என்று பார்த்தால் 15000 எனவே இந்த மூன்றும் சரி என்று வைத்துக் கொண்டால் இப்போது நாம் மொத்த செலவு என்பதை 16000 யூனிட்டுக்கு கணக்கிட வேண்டும் மேலும் இதனை பெருகிட வேண்டும் எதைக்கொண்டு பெருக்க வேண்டும் என்றால் ரூபாய் 2 கூட்டல் ரூபாய் 3 ரூபாய் 2 ரூபாய் 3 பின்னர் உண்மையான மேல் நிலை செலவு இங்கே உண்மையான மேல்நிலை செலவு எவ்வளவு உண்மையான மேல்நிலை செலவு என்பதை பார்த்தால் அது 30500 30500 என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது இங்கு நிலையான மற்றும் வேறுபட்ட செலவுகள் எவ்வளவு பிளஸ் 47000 எனவே இதை வைத்துக்கொண்டு இரண்டு விதமான தகவல்கள் நமக்கு கணக்கிட உதவி செய்கிறது இதில் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது இவ்வாறாக வருகிறது என்பதை கணக்கிட வேண்டும் ரூபாய் 80000 கழித்தல் இது எவ்வளவு எனவே மாறுபாட்டில் மொத்த மேல் நிலை செலவு மாறுபாடு என்பது எவ்வளவு வருகிறது அது 2500 ஆனால் இது சாதகமாக உள்ளது நமது நிலையான செலவு அதிகம் நமது நிலையான செலவு என்பது 80000 இது ஒட்டுமொத்த 2 வகையான வேறுபட்ட மற்றும் நிலையான அளவு மற்றும் உண்மையான செலவு என்பது எவ்வளவு என்றால் 77500 எனவே இதன் அர்த்தம் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது 2500 ரூபாய் சாதகமாக வந்துள்ளது இதை மேலும் பிரித்து வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு என்று பார்க்க வேண்டும் இப்போது வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு என்பதை கணக்கிடும்போது இதை எவ்வாறு செய்வது முதல் பகுதியில் வரும் தொகையான 16000 யூனிட்கள் என்பது உண்மையான வெளிப்பாடு பெருக்கல் நிலையான மேல்நிலை விலை ஒரு யூனிட்டுக்கு அது மாறுபட்ட வேறுபட்ட மேல்நிலை விலை ஒரு யூனிட்டிற்கு ஒரு யூனிட் விலை ரூபாய் 3 மற்றும் கழித்தல் அதனுடைய மறுபக்கம் எவ்வளவு உண்மையான வேறுபட்ட மேல்நிலை என்பதை பார்க்கும்போது நமக்கு தரப்படும் தகவல் என்ன இதன் தொகை என்பது 47000 அதாவது ரூபாய் 47000 எனவே இதனை ரூபாய் 48000 கழித்தல் ரூபாய் 47000 எனவே உங்களது மாறுபாடு எவ்வளவு வந்துள்ளது அது ரூபாய் 1000 இது மீண்டும் சாதகமானது எனவே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அதனை மேலும் பிரித்துப் பார்த்தால் நமக்கு கிடைத்த நிலையான மேல்நிலை மாறுபாடு என்பது ரூபாய் 1000 சாதகமானது எனவே நிலையான மேல் நிலை மாறுபாடு நிலையான மேல்நிலை மாறுபாடு என்பது நமக்கு தரப்பட்ட யூனிட்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் உண்மையான வெளியீடு என்பது 16000 யூனிட்டுகள் இதனை பெருகிட நமக்கு நிலையான மேல்நிலை விலை நிலையான மேல்நிலை விலை எவ்வளவு நிலையான மேல்நிலை என்பது 30000 அதனுடைய உற்பத்தி என்று பார்த்தால் 15000 எனவே அதனுடைய விலை ரூபாய் 2 கழித்தல் இதனுடைய நிலையான மேல் நிலை செலவு எவ்வளவு நிலையான மேல்நிலை செலவு என்று என்பது நமக்கு தரப்பட்ட தொகையானது ரூபாய் 30500 அதனுடைய செலவு என்பது 30500 இது உண்மையான உற்பத்தி உண்மையான நிலையான மேல் நிலை செலவு இது எவ்வளவு வருகிறது என்றால் ரூபாய் 32000 கழித்தல் 30500 எனவே இப்போது நிலையான மேல் நிலை மாறுபாடு எவ்வளவு நிலையான நேரம் மேல்நிலை மாறுபாடு என்பது ரூபாய் 1500 என்று வருகிறது இது சாதகமானது எனவே நமக்கு கிடைத்திருக்கும் மொத்த மேல் நிலை செலவு மாறுபாடு என்பது 2500 சாதகமானது வேறுபட்ட மேல்நிலை செலவு மாறுபாடு 1000 சாதகமானது மற்றும் நிலையான மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது 1500 சாதகமானது எனவே இதனை கணக்கிடும்போது மொத்த நிலையான மேல்நிலை மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது 2500 2500 என்பது சாதகமானது இதில் 1000 சாதகமானது கூட்டல் எவ்வளவு 2000 மன்னிக்கவும் 1500 இது மீண்டும் 1500 சாதகமானது எனவே இது 2500 சாதகம் என்பது 2500 சாதகம் இதில் நமக்கு கிடைத்த தகவல் என்பதை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மாறுபாடுகளை நாம் பார்க்கும்போது மொத்தம் செலவு என்பது நிலையான செலவு 80000 என்பது மொத்த மேல்நிலை செலவு ஆனால் உண்மையான மேல்நிலை செலவு என்பதை கட்டுக்குள் கொண்டுவந்து அது மொத்த உண்மையான மேல்நிலை செலவு என்பதை 77500 என்று கண்டுபிடித்தோம் அது நமக்கு சாதகமான ரூபாய் 2500 அதை மேலும் பிரித்துப் பார்க்கும்போது நிலையான மேல்நிலை மாறுபாடு மற்றும் வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு இவற்றை கண்டுபிடித்தோம் எனவே இதனை வைத்து பார்க்கும் போது மாறுபாடு என்பது ஆயிரம் சாதகமாக உள்ளது ஏனென்றால் மேல்நிலை மாறுபாட்டில் நமக்கு 1500 என்பது நிலையான மேல் நிலை செலவு மாறுபாடு இவை இரண்டும் சேர்ந்து கட்டுக்குள் இருந்ததால் மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது சாதகமாக வந்திருக்கிறது இதனை நாம் பிரித்து பார்க்கும்போது இந்த தகவல் எப்படி நமக்கு ஏற்பட்டது இது ஏற்பட காரணம் நாம் மேலும் சில மாறுபாடுகளை ஆராய்ந்தால் கிடைக்கும் நமது உற்பத்தி என்பது 1000 யூனிட்டுகள் அதிகம் சரி அதாவது நிலையான உற்பத்தி என்பது 15000 யூனிட்டுகள் உண்மையான உற்பத்தி என்பது 1000 யூனிட்டுகள் அதிகம் எனவே அது மொத்தம் 16000 யூனிட்டுகள் வேலை நாட்கள் என்பதும் உயர்ந்திருக்கிறது நமது நிலையான வேலை நாட்கள் என்பது ஒரு மாதத்திற்கு 25 ஆனால் நாம் வேலை செய்தது 27 நாட்கள் இது மீண்டும் சாதகமான காரணம் எனவே நாம் நிலையான மேல்நிலை செலவைப் பற்றி பேசும்போது இந்த இரண்டு மேல்நிலை செலவுகளும் சற்று அளவை மீறி இருக்கின்றன நிலையான மேல்நிலை என்பது 30000 நிலையான மேல் நிலை செலவு ரூபாய் 30000 ஆனால் நமது எதிர்பார்ப்புகளுக்கு மேல் நிலையான மேல்நிலை செலவு என்பது சற்று அதிகரித்து ரூபாய் 500 உயர்ந்துள்ளது இது பொதுவாக ஏற்படாது நிலையான மேல்நிலை செலவு என்பது எப்போதும் மாறக்கூடாது ஆனால் இங்கு வேறுபட்ட மேல் நிலை செலவு என்பதும் சற்று அதிகமாக ரூபாய் 45000 இருந்து 47000 என்று உயர்ந்தது ஆனால் இதில் கவலை கொள்ளும் அம்சம் ஏதும் இல்லை ஏனென்றால் உற்பத்தி சற்று உயர்ந்து 15000 இருந்து 16000 என உயர்ந்ததால் இயற்கையாகவே வேறுபட்ட மேல்நிலை செலவுகள் உயர்வதற்கு காரணமாக இருந்தது எனவே வேறுபட்ட மேல் நிலை செலவு ஒரு யூனிட் இந்த அடிப்படையில் சற்று உயர்ந்தாலும் அது சாதகமாக மற்றும் நேர்மறையான நிலையை கொண்டது ஆனால் நிலையான மேல்நிலை எனும் விஷயத்தில் இது எதிர்மறையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் ஏனென்றால் வேறுபட்ட மேல்நிலை உயரும்போது நாம் கவலை கொள்ளத் தேவையில்லை ஆனால் நிலையான மேல்நிலை செலவு ரூபாய் 30 ஆயிரத்திலிருந்து 30500 என உயர்ந்திருக்கிறது இது ஏற்பட்டிருக்கக் கூடாது இருந்தபோதிலும் உற்பத்தி 15000 யூனிட் என்பதற்கு பதிலாக உற்பத்தி 16000 யூனிட்டுகள் செய்திருக்கிறோம் இது நாம் வேலை செய்த நாட்கள் 25 அல்லது 27 நாட்கள் எனவே இந்த செலவு உயர்ந்திருக்கிறது அல்லது இதன் ஒரு காரணமாக உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என்றாலும் நிலையான மேல்நிலை செலவுகள் உயர்ந்ததற்கு இரண்டு நாட்கள் அதிகமாக வேலை செய்ததற்கான காரணமாக இருக்கலாம் எனவே நாம் செலவுகளை கணக்கிடும்போது சற்று உயர்ந்து இருக்கிறது ஏனென்றால் நிலையான மேல்நிலை செலவு என்பது 30000 அது 30000 ஆக தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அது சிறிய அளவில் உயர்ந்திருக்கிறது இதை நாம் பார்க்க வேண்டியது இல்லை இது மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை எனவே நாம் மேல்நிலை மாறுபாடுகளை கணக்கிடும்போது நாம் மேலோட்டமான ஆராய்ச்சிகள் செய்தபோது மேல்நிலை செலவு மாறுபாடு என்பது தனித்தனியாக நிலையான மற்றும் வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடுகளை கணக்கிடுகிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு திட்டம் கிடைத்திருக்கும் மொத்த மேல் நிலை செலவு என்பது ஒரு கட்டுக்குள் இருக்கிறது அல்லது அது நிலையான அளவிலும் வேறுபட்ட மேல் நிலை செலவு என்கிற அளவிலும் அது கட்டுக்குள் தான் இருக்கிறதா நல்லது நமது கட்டுப்பாட்டை மீறி போகிறதா அதனை எவ்வாறு தடுப்பது எனவே இது முதல் பிரச்சனை இங்கு இரண்டாவது பிரச்சினையை நான் உங்களிடம் செய்ய சொல்ல போகிறேன் இதில் உள்ள வித்தியாசமான சூத்திரங்களை உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் இப்போது 3 விரிவான மாறுபாடுகளை அதாவது மொத்த மேல்நிலை செலவு மாறுபாடு பின்னர் வேறுபட்ட மேல்நிலை மாறுபாடு மற்றும் நிலையான மேல்நிலை மாறுபாடு எனவே இதை கற்றுக்கொண்டு இதனுடன் நிலையான செலவுகள் என்பதுடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன் இதற்கு மேலும் செல்வதில் அர்த்தம் இல்லை இந்த தலைப்பில் விவாதிக்க வேறு ஒன்றும் இல்லை இந்த மூன்று தலைப்புகள் தான் முக்கியமான பகுதிகளாக உள்ளது பொருள் மாறுபாடு என்பதைப்பற்றி விவாதித்தோம் இரண்டாவது முக்கியமான தொழிலாளர் மாறுபாடு என்பதைப் பற்றியும் விரிவாக விவாதித்தோம் மூன்றாவதாக மேல்நிலை செலவு மாறுபாடு அதனுடைய முக்கியத்துவம் இவற்றை பற்றிய விரிவான விளக்கத்தை மேலும் அவற்றை கணக்கிடுவது அதனுடைய சூத்திரங்கள் அதை எவ்வாறு ஆராய்வது என்பதை பற்றி விவாதித்தோம் எனவே இங்கு நிலையான செலவுகள் என்பதைப்பற்றிய தலைப்பை இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் இனி அடுத்த விஷயங்கள் நாம் கற்றுக் கொள்ளக்கூடிய உத்திகள் மற்றும் மேலும் உத்திகளை கையாள்வதன் மூலம் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது அல்லது மிகவும் போட்டி நிறைந்த விஷயங்களை கையாள்வது மற்றும் சிக்கலான சந்தை நிலவரங்களை கையாள்வது என்பது மார்ஜினல் காஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே எனது அடுத்த வகுப்பில் இதைப்பற்றி பேச உள்ளேன் மார்ஜினல் காஸ்டிங் பற்றி தெரிந்துகொண்டு அவை ஒரு நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவுகின்றன பலவகையான சந்தை நிலவரங்கள் மேலாண்மை முடிவெடுக்க என்ன நிலைப்பாடு என்பதைப்பற்றி விவாதிப்போம் நன்றிகள் பல